வணக்கம் எனவே கடந்த இரண்டு அமர்வுகளில் நாம் த்ரீ பேஸ் இணைப்புகள் பற்றி விவாதித்தோம் பின்னர் ஸ்டார் டெல்டா இணைப்புகள் பற்றியும் பின்னர் இறுதியாக டெல்டா டெல்டா இணைப்புகள் பற்றியும் விவாதித்தோம் எனவே இன்றைய அமர்வை டெல்டா ஸ்டார் இணைப்புகள் பற்றிய விவாதத்துடன் தொடங்குவோம் நீங்கள் அதை டெல்டா வொய் என்றும் சொல்லலாம் அங்கே சோர்ஸ் டெல்ட்டாவாகவும் மற்றும் லோடு ஸ்டார் இணைப்பாகவும் இருக்கும் இறுதியாக த்ரீ பேஸ் சிஸ்டத்திற்கான எனர்ஜி பற்றியும் இன்றைய அமர்வில் விவாதிப்போம் எனவே இன்றைய விவாதத்தை தொடங்குவோம் எனவே அடிப்படையில் டெல்டா வொய் இணைப்பு அல்லது டெல்டா ஸ்டார் இணைப்புகளில் நமக்கு சோர்ஸ் டெல்டா இணைப்பாகவும் மற்றும் லோடு ஸ்டார் இணைப்பாகவும் இருக்கும் எனவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது சோர்ஸ் டெல்டா முறையிலும் மற்றும் லோடு ஸ்டார் இணைப்பாகவும் உள்ளது மற்றும் மற்றும் ஆகியன லைன் கரண்ட்களாகும் இப்போது நாம் முந்தய விஷயங்களில் விவாதித்தது போல இந்த விஷயத்திலும் சோர்சுக்கு பாசிட்டிவ் சீக்குவென்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் டெல்டா இணைப்பு சோர்ஸின் பேஸ் வோல்டேஜை இப்படி வழங்கலாம் டெல்டா இணைப்பு சோர்ஸில் லைன் வோல்டேஜ் மற்றும் பேஸ் வோல்டேஜ் ஆகியன ஒரே மாதிரியாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் என்பதால் இப்போது நாம் லைன் கரண்டை கண்டுபிடிக்க கேவிஎல் லை பயன்படுத்துவோம் நாம் முதல் ஸ்லைடில் பார்த்த படத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது எஎஎன்பிபிஎ லூப்பைச் சுற்றி கிர்ச்சோஃப் வோல்டேஜ் லா kirchoff's voltage law வை பயன்படுத்துவோம் நாம் அப்படி பயன்படுத்தினால் அல்லது அதனால் இப்போது நமக்கு தெரியும் எனவே அதனால் இந்த முறையில் டெல்டா ஸ்டார் கனெக்டெட் சிஸ்டத்தில் லைன் கரண்டை நீங்கள் கணக்கீடு செய்யலாம் லைன் கரண்டை பெறுவதற்கான மற்றுமொரு வழி என்னவென்றால் நீங்கள் டெல்டா கனெக்டெட் சோர்ஸை அதன் ஈக்குவேலன்ட் ஸ்டார் கனெக்டெட் அல்லது வொய் கனெக்டெட் சோர்ஸாக மாற்ற வேண்டும் எனவே அதை நீங்கள் மாற்றும் பொது Van Vbn மற்றும் Vcn ஆகியன பேஸ் வோல்டேஜ்களாக இருக்கும் வொய் கனெக்டெட் சோர்ஸின் லைன் வோல்டேஜ் அதற்கு தொடர்புடைய பேசை 30 டிகிரி லீட் செய்யும் மற்றும் அதன் மெக்னிடியுட் ரூட் 3 மடங்கு இருக்கும் எனவே அந்த சமயத்தில் நீங்கள் என்ன எழுதலாம்

எனவே நீங்கள் சோர்ஸ் இம்பிடன்ஸ் உடன் ஒரு டெல்டா கனெக்டெட் சோர்சை வைத்திருந்தால் அந்த சமயத்தில் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்பர்மேஷனை பயன்படுத்தி ஈக்குவேலன்ட் ஸ்டார் கனெக்டெட் சோர்சின் பெர் பேஸ் இம்பிடன்சை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அந்த சமயத்தில் நாம் முன்பே ஸ்டார் டெல்டா டிரான்பர்மேஷனில் பார்த்தபடி உங்கள் சோர்ஸ் இம்பிடன்ஸ ஆக இருக்கும் இப்பொது சோர்ஸானது வொய் அல்லது ஸ்டாராக மாற்றப்பட்ட உடனே இந்த சர்க்யூட்கள் வொய் வொய் நெட்வொர்க்காக இருக்கும் அதை நாம் முன்னே விவாதித்தபடி சிங்கிள் பேஸ் அனாலிசிஸ் ஐ பயன்படுத்தி எளிதாக தீர்க்கலாம் நாம் இப்போது ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் ஒருவேளை பேலன்ஸ்ட் ஸ்டார் கனெக்டெட் லோடு பெர் பேஸ் இம்பிடன்சை கொண்டிருக்கிறது அது டெல்டா கனெக்டெட் பாசிட்டிவ் சீக்குவென்ஸ் சோர்ஸ் ஆன ஓடு இணைக்கப்பட்டிருக்கிறது நாம் பேஸ் கரண்ட் மற்றும் லைன் கரண்டை கணக்கீடு செய்ய வேண்டும் எனவே நமக்கு லோடு இம்பிடன்ஸ் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாம் பேசர் வடிவிற்கு இப்படி மாற்றுவோம் மற்றும் சோர்ஸ் வோல்டேஜானது நாம் டெல்டா கனெக்டெட் சோர்ஸை ஸ்டார் கனெக்டெடாக மாற்றுவோம் அந்த சமயத்தில் ஈக்குவேலன்ட் ஸ்டார் கனெக்டெட் சோர்ஸின் பெர் பேஸ் வோல்டேஜானது இப்போது லைன் கரண்ட்கள் என்னவாக இருக்கும் லைன் கரண்ட்களானது லோடு பேலன்ஸ்ட் ஆக உள்ளதால் கரண்ட்களின் மெக்னிடியூட்களும் அதாவது லைன் கரண்ட்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் அங்கே உள்ள ஒரே மாற்றம் ஆங்கிள் வேல்யூ மட்டுமே நாம் இப்போது பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் அமைப்பில் உள்ள பவர் பற்றி விவாதிப்போம் த்ரீ பேஸ் அமைப்பில் லோடால் உறிஞ்சப்படும் இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவரை கண்டுபிடிக்க நாம் ஆய்வை டைம் டொமைனில் செய்வோம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் லோடை ஸ்டார் முறையில் இணைக்கப்பதாக எடுத்துக்கொள்வோம் அந்த சமயத்தில் பேஸ் வோல்ட்டேஜ் இப்படி இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் இப்போது லோடு ஆக இருந்தால் பேஸ் கரண்ட் அதை சார்ந்த பேஸ் வோல்டேஜை விட ஆங்கிள் தீட்டா அளவுக்கு பின்தங்கியிருக்கும் நாம் கரண்ட்களை இப்படி எழுதலாம் இங்கே என்பது பேஸ் கரண்டின் ஆர் எம் எஸ் வேல்யூ ஆகும் இப்போது லோடின் மொத்த இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவர் மொத்த இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவர் இண்டிவிட்ஜுவல் பேஸ் இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவர்களின் கூட்டு எண்ணிக்கையாகும் எனவே மொத்த இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவரை நாம் இப்படி எழுதலாம் ட்ரைகோணமெட்ரிக் அடையாளத்தை பயன்படுத்தி எனவே நீங்கள் இதை மேலே உள்ள வெளிப்பாட்டில் பயன்படுத்தினால் நாம் என்ன எழுதலாம்

இப்போது நீங்கள் இந்த வெளிப்பாட்டைக் கண்டால் நீங்கள் கவனிக்கக்கூடியது ஒரு பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் அமைப்பில் உள்ள மொத்த இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவர் நிலையானது என்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அதாவது இந்த வெளிப்பாட்டில் டைம் பேக்டர் எதுவும் வரவில்லை எனவே ஒவ்வொரு பேசிலும் உங்கள் இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவர் கூட நேரத்தைப் பொறுத்து மாறும் த்ரீ பேஸ் பவர் மாறாமல் இருக்கும் இப்போது மொத்த இன்ஸ்டன்ட்டேனியஸ் பவர் நேரத்திலிருந்து சுயாதீனமாக இருப்பதால் டெல்டா அல்லது ஸ்டார் கனெக்டெட் லோடின் பெர் பேஸ் பவர் ஆக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் எனவே உங்களுக்கு ரியல் பவர் பெர் பேஸ் ரியாக்டிவ் பவர் பெர் பேசை இப்படி வழங்கலாம் அப்பாரண்ட் பவர் பெர் பேசை இப்படி வழங்கலாம் காம்ப்ளெக்ஸ் பவர் பெர் பேசை இப்படி வழங்கலாம் அங்கே மற்றும் பேஸ் வோல்டேஜ் மற்றும் பேஸ் கரண்ட்களாகும் அதன் மேக்னீடியூட் முறையே and ஆகும் இப்போது த்ரீ பேஸ் சிஸ்டமிற்கு டோட்டல் பவர் இப்போது உங்களிடம் ஸ்டார் கனெக்டெட் லோடு இருந்தால் மற்றும் அதுவே டெல்டா கனெக்டெட் லோடாக இருப்பின் மற்றும் எனவே நாம் என்ன சொல்லலாம் ஆகவே லோடு எதுவாக இருந்தாலும் அது ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது டெல்டா முறையில் இணைக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் மொத்த பவர் க்கு சமமாக இருக்கும் அதே போல ரியாக்டிவ் பவரும் டோட்டல் காம்பேக்ஸ் பவரை இப்படி வழங்கலாம் இப்போது என்றால் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் பவரை இப்படி எளிமையாக வழங்கலாம் மின் விநியோகத்திற்கான த்ரீ பேஸ் அமைப்பின் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் த்ரீ பேஸ் அமைப்பு ஒரே லைன் வோல்டேஜான மற்றும் அதே அப்சார்ப்ட் பவர் ஆகியவற்றிற்கான சிங்கிள் பேஸ் அமைப்பை விட குறைந்த அளவு வொயரை பயன்படுத்துகிறது ஒரே லைன் வோல்டேஜையும் அதே பவரை லோடுக்கு அளிக்கும் சிங்கிள் பேஸ் அமைப்போடு ஒப்பிடும்போது மின் விநியோகத்திற்கான த்ரீ பேஸ் அமைப்பு குறைந்த அளவிலான வொயரை பயன்படுத்தும் என்பதைக் கண்டுபிடித்து நியாயப்படுத்த முயற்சிப்போம் எனவே நாம் என்ன செய்யலாம் இரண்டு சிஸ்டம்களில் ஒன்று த்ரீ பேஸ் ஆகவும் மற்றொன்று சிங்கிள் பேஸ் சிஸ்டமாகவும் முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம் இரண்டு சிஸ்டம்களிலுமே ஒரே ரெசிஸ்டிவிட்டி மற்றும் ஒரே நீளத்தை கொண்ட ஒரே பொருளான காப்பரை நாம் பயன்படுத்துகிறோம் நாம் வொயரின் நீளத்தை 1 ஆகவும் மேலும் எளிமைப்படுத்துவதற்கு லோடுகள் ரெசிஸ்டிவ் என்று அதாவது லோடுக்கு யுனிட்டி பவர் பேக்டர் என்று எடுத்துக்கொள்வோம் எனவே சிங்கிள் பேஸ் சிஸ்டமில் என்ன நடக்கும் சிங்கிள் பேஸ் சிஸ்டத்தை உருவாக்க நம்மிடையே இரண்டு வொயர்கள் இருக்கும் அங்கே லோடிற்கு பவரை ஒரு சிங்கிள் பேஸ் சோர்ஸ் அளிக்கும் லோடுக்கு அளிக்கப்படும் பவரை என்றும் லோடுக்கு குறுக்காக இருக்கும் வோல்டேஜை என்றும் மற்றும் லோடிற்குள் பாயும் கரண்டை என்றும் நாம் கூறலாம் மேலும் டிரான்ஸ்மிஷன் வொயரின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே என்ன நடக்கும் இந்த சிங்கிள் பேஸ் சர்க்யூட்டை உருவாகும் போது பவர் இழப்பு இரண்டு வொயர்களிலும் இருக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனில் உள்ள இழப்பானது இப்போது நாம் 3 வொயர் த்ரீ பேஸ் சிஸ்டமை எடுத்துக்கொள்வோம் இதில் லோடிற்கு செல்லும் கரண்டை என்று வைத்துக்கொள்வோம் இங்கே எல்லா கரண்ட்களின் அளவுகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனென்றால் நாம் லோடை பேலன்ஸ்ட் ஆக இருப்பதாக கருதுகிறோம் எனவே இங்கே பவர் இழப்பு மூன்று வொயர்களில் இருக்கும் ஏனென்றால் த்ரீ பேஸ் சிஸ்டமில் மூன்று வொயர்கள் இருக்கும் ஒவ்வொரு வொயரிலிம் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே த்ரீ பேஸ் அமைப்பில் பவர் இழப்பானது இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்து நாம் இப்படி சொல்லலாம் சிங்கிள் பேசிற்கானது த்ரீ பேஸ் சிஸ்டத்திற்கானது இப்போது சிங்கிள் பேஸ் சிஸ்டத்திலுள்ள வொயரின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதேபோல ஆகும் அங்கே மற்றும் ஆகியன வொயர்களின் ரேடியை ஆகும் எனவே இந்த மதிப்புகளை இதில் போட்டால் உங்களுக்கு கிடைப்பது இப்போது இரண்டு அமைப்புகளிலும் ஒரே பவர் இழப்பு பொறுத்துக்கொள்ளப்பட்டால் அது பேசா அல்லது த்ரீ பேஸ் அமைப்பாக இருக்கிறதா என்று பொருள் இந்த அமைப்பில் மொத்த இழப்பு ஒரே மாதிரியாக இருக்கிறது அதாவது ஆனது க்கு சமமாக இருக்கும் அதாவது இப்போது தேவையான பொருட்களின் விகிதம் வொயர்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் அளவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே நாம் அதை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் சிங்கிள் பேஸ் அமைப்பையும் த்ரீ பேஸ் அமைப்பையும் உருவாக்க எவ்வளவு பொருள் தேவை என்பதை அறிய முயற்சிப்போம் எனவே சிங்கிள் பேசிற்கான பொருள் என்றால் சிங்கிள் பேசில் நம்மிடம் 2 வொயர்கள் இருப்பதால் நீங்கள் வொயரின் 2 மடங்கு எழுதலாம் நம்மிடம் வொயர்கள் உருளை வடிவத்தில் உள்ளன எனவே மொத்த வால்யூம் இப்படி இருக்கும் ஆனால் எனவே மேலே உள்ள சமன்பாடு இப்படி சுருங்குகிறது சிங்கிள் பேஸ் அமைப்பு த்ரீ பேஸ் அமைப்பை விட 33 சதவிகிதம் அதிகமான பொருள்களை ஒரே அளவிலான பவரை வழங்குவதற்கும் பரிமாற்ற அமைப்பில் அதே இழப்பை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது மாற்றாக த்ரீ பேஸ் அமைப்பு ஈக்குவேலன்ட் சிங்கிள் பேஸ் அமைப்புடன் ஒப்பிடும்போது 75 சதவிகித பொருட்களை மட்டுமே பயன்படுத்தும் என்று எழுதலாம் த்ரீ பேஸ் சிஸ்டமை சிங்கிள் பேஸ் அமைப்புடன் ஒப்பிடும்போது ஒரே பவரை வழங்குவதற்கு த்ரீ பேஸ் அமைப்புபுக்கு கணிசமாக குறைவான பொருட்களே தேவைப்படும் என்பதை இது காட்டுகிறது இப்போது பவர் ரிலேஷன்ஷிப்பில் நாம் விவாதித்ததைப் புரிந்துகொள்ள ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் படத்தில் நாம் பார்ப்பது போல் ஒரு சர்க்யூட் இருப்பதைப் பார்ப்போம் சோர்ஸிலும் லோடுகளிலும் மொத்த சராசரி பவர் ரியாக்டிவ் பவர் மற்றும் காம்ப்ளெக்ஸ் பவரை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் சோர்ஸானது ஸ்டார் முறையில் இணைக்கப்பட்டுள்ளது சிங்கிள் பேஸ் வோல்டேஜ் பேஸ் A க்கு பேஸ் B க்கு மற்றும் பேஸ் C க்கு ஆகும் 5 j2 ஓம் என்பது டிரான்ஸ்மிஷன் லைனின் இம்பிடன்ஸ் மற்றும் மூன்று பேஸ்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது மீண்டும் லோடு இங்கே ஸ்டார் கனெக்டெட் ஆகும் மற்றும் லோடின் பெர் பேஸ் இம்பிடன்ஸ் 10 j8 ஓம் இருக்கும் இப்போது இந்த படத்திலிருந்து சிஸ்டம் பேலன்ஸ்ட் ஆக இருக்கிறது என்பதை நீங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த சமயத்தில் கரண்ட் Ip ன் மதிப்பை கணக்கிட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும் நீங்கள் வெறுமனே கிர்சாப்ஸ் வோல்டேஜ் லா kirchoff's voltage law வை லூப்பில் பயன்படுத்தி கரண்ட் Ip இன் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் எனவே நீங்கள் இதை தீர்க்கும் போது உங்களுக்கு இது கிடைக்கும் எப்படியோ உங்களுக்கு கேள்வியில் என்று கொடுக்கப்பட்டிருக்கும் இது உங்களின் பெர் பேஸ் கரண்டாகும் இப்போது நீங்கள் Vp மற்றும் Ip கணக்கிடும்போது சோர்ஸில் உறிஞ்சப்பட்ட காம்ப்ளெக்ஸ் பவரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போது அந்த சோர்ஸானது லோடுக்கு மின்சாரம் அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் உறிஞ்சப்பட்ட பவரை கண்டுபிடிக்கும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் அதில் உங்களுக்கு நெகட்டிவ் சைன் ஆக இருக்கும் எனவே சோர்ஸால் உறிஞ்சப்படும் மொத்த காம்ப்ளெக்ஸ் பவர் இதற்கு சமமாக இருக்கும் இப்போது ரிஸீவிங் எண்டில் அல்லது லோடு எண்டில் ஆக இருக்கும் மற்றும் ஆக இருக்கும் Ip ஐ லைன் கரண்ட் என்றும் அழைக்கலாம் ஏனென்றால் ஸ்டார் கனெக்டெட் சிஸ்டமில் பேஸ் கரண்ட் லைன் கரண்டிற்கு சமமாக இருக்கும் எனவே லோடால் உறிஞ்சப்படும் காம்ப்ளெக்ஸ் பவரை இந்த குறிப்பிட்ட சூத்திரத்தின் மூலம் கணக்கீடு செய்யலாம் எனவே நீங்கள் என்ன எழுதலாம் என்றால் லோடால் உறிஞ்சப்பட்ட ரியல் பவரானது 1392 வாட்ஸ் ஆகும் மற்றும் லோடால் உறிஞ்சப்பட்ட ரியாக்டிவ் பவரானது 1113 விஎஆர் இப்போது இரண்டு காம்ப்ளெக்ஸ் பவர்களுக்கு இடையிலான வேறுபாடு லைன் இம்பிடன்சால் உறிஞ்சப்படுகிறது அதாவது சோர்ஸால் வழங்கப்பட்ட பவர் மைனஸ் லோடுகளால் உறிஞ்சப்படும் பவர் ஆகும் நாம் என்ன செய்வோம் இந்த சூத்திரத்தின் உதவியுடன் லைனால் உறிஞ்சப்படும் பவரின் மதிப்பை முதலில் கண்டுபிடிப்போம் இது டிரான்ஸ்மிஷனில் இழந்த பவரின் அளவாக இருக்கும் இது சோர்ஸ் பவர் மைனஸ் லோடால் உறிஞ்சப்படும் பவர் தானே தவிர வேறொன்றுமில்லை சுருக்கமாக சோர்ஸ் பவர் மற்றும் லோடு பவர் மற்றும் டிரான்ஸ்மிஷன் லைனால் உறிஞ்சப்படும் பவர் ஆகியவற்றின் மொத்த பவரின் தொகை 0 க்கு சமமாக இருக்கும் என்று நீங்கள் என்ன சொல்ல முடியும் எனவே இதோடு இன்றைய அமர்வை நிறைவுசெய்வோம் இந்த அமர்வில் நாம் த்ரீ பேஸ் சர்க்யூட்டின் கடைசி சேர்க்கையான டெல்டா ஸ்டார் சேர்க்கையை பற்றி விவாதித்தோம் மேலும் நாம் பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் பவர் பற்றியும் விவாதித்தோம் அடுத்த அமர்வில் நாம் அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் சிஸ்டம் பற்றியும் அன்பேலன்ஸ்ட் த்ரீ பேஸ் சிஸ்டமில் பவரை கணக்கீடு செய்வது பற்றியும் விவாதிப்போம்